எனவே உதாரணம் நான்குக்கு வாருங்கள் எனவே மூன்று அலகுகள் மூன்று அலகுகளைக் கொண்ட இடைநீக்க ஸ்ட்ரிங் மூலம் வழங்கப்படுகின்றன லைன்க்கு அருகில் உள்ள அலகுகளில் உள்ள மின்னழுத்தம் 20 kV ஆகவும் அருகிலுள்ள அலகு முழுவதும் 15 kV ஆகவும் உள்ளது a வின் ரேஸியோ கெப்பாசிட்டன்ஸ் ரேசியோ மற்றும் கூட்டுத் திறனின் விகிதம் b கணினி வரி மின்னழுத்தம் மற்றும் c ஸ்ட்ரிங் செயல்திறன் எனவே அது மூன்று கட்ட லைன் மூன்று அலகு என்று சப்போர்ட் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிங் கொடுத்துள்ளது எனவே வரைபடம் உதாரணம் மூன்றைபோன்றது வரைபடம் ஒத்திருக்கிறது ஆனால் எண்ணியல் தரவு மற்ற விஷயங்கள் வேறுபட்டவை ஆனால் இந்த உதாரணத்திற்கும் இது ஒத்த வரைபடம் எனவே இந்த உதாரணம் 3 ஐப் போன்ற அமைப்பைப் போன்றது இப்போது ஒவ்வொரு கூட்டுக்கும் ஒரு உலோக வேலைக்கும் இடையே உள்ள கெப்பாசிட்டன்ஸ் KC ஆக இருக்கட்டும் எனவே இதுதான் நாம் K என்பதை முதலில் சரியான KC கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எங்களுக்குத் தெரியும் இப்போது முதல் பகுதி என்னவென்றால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்கின் கூட்டுத் திறன் மற்றும் டிஸ்கின் கெப்பாசிட்டன்ஸ் விகிதத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 𝑉3 இங்கே கொடுக்கப்பட்ட 20 kV க்கு சமம் 20 kV ஏனென்றால் கோட்டிற்கு அருகில் உள்ள அலகு முழுவதும் மின்னழுத்தம் 20 kV ஆகும் அதாவது வரைபடம் ஒன்றே எனவே இந்த 𝑉3 வரிக்கு மிக அருகில் 20 kV இருக்க வேண்டும் 20 kV மேலும் இது ஒன்றுக்கு 15 kV கொடுக்கப்பட்ட அட்ஜஸ்ண்ட் யூனிட் மற்றும் அருகிலுள்ள 15 kV இருக்கும் எனவே 𝑉2 15 kV ஆக இருக்கும் எனவே 𝑉3 20 kV 𝑉2 15 kV இந்தத் டேட்டா கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது அதையே தொடர்ந்து நீங்கள் சமன்பாடுகளை எழுதுங்கள் எல்லா வழியிலும் P மற்றும் Q க்கு உங்கள் KC எல்லைப் பயன்படுத்துங்கள் என்று எழுதினேன் நீங்கள் அவ்வாறு செய்தால் இந்தப் பிரச்சனைக்கு நீங்கள் அழைப்பதை நீங்கள் பெறுவீர்கள் இது உங்கள் ஒரு 𝑉3 உண்மையில் நீங்கள் 𝑉1𝐾 𝑉2 1 𝐾 ஐக் காண்பீர்கள் நீங்கள் 𝑉3 உங்கள் 𝑉1𝐾 க்குச் சமமாகப் பெறுவீர்கள் மேலும் 𝑉2 இண்டு 1 பிளஸ் அதே வழியில் நீங்கள் ஒரு KCL புள்ளியை அதே இடத்தில் K அதே வழியில் இருபுறமும் ரத்து செய்யப்படும் எனவே இங்கு எதுவும் எழுதப்படவில்லை நான் 𝜔𝐶𝑉3 எழுதினால் உங்கள் I சமம் அதாவது அது பிடித்துக் கொண்டது நான் அதை உங்களுக்காகச் செய்யட்டும் ஸ்லைடு நேரம்0313 பார்க்கவும் மற்றொன்று நீங்கள் அதை செய்ய முடியும் இது C இதுவும் C இதுவும் C இதுவும் இங்கே இது உங்கள் KC இங்கே KC கூட இந்த மின்னழுத்தம் 𝑉1 இது 𝑉2 மற்றும் இது லைன் இது 𝑉3 இது உங்கள் லைன் இது C C C மற்றும் மின்னோட்டம் இங்கே போகிறது இங்கே போகிறது எனவே நீங்கள் சமன்பாட்டை எழுதும்போது மின்னழுத்தத்தின் வழியாக மின்னோட்டம் 𝑉3 ஆகும் எனவே இந்த மின்னோட்டம் கரண்ட் 3 இந்த மின்னோட்டம் மற்றும் இந்த மின்னோட்டம் 𝜔𝐶𝑉2 பிளஸ் இப்போது இந்த மின்னோட்டம் எனவே இதன் பொருள் இந்த மின்னோட்டம் இங்கே இந்த மின்னழுத்தம் இந்த பொதுவான புள்ளி இந்த ஒரு மின்னழுத்தம் 𝑉1 𝑉2 அதாவது உங்கள் 𝐾𝜔𝐶𝑉1 பிளஸ் அதாவது இருபுறமும் ரத்து செய்யப்படும் எனவே 𝑉3 என்பது 𝑉2 𝐾𝑉1 𝐾𝑉2 க்கு சமம் அதாவது மன்னிக்கவும் நான் அதை உருவாக்கட்டும் அதாவது 𝑉3 நான் எழுதுவதற்கு சமம் 𝑉1𝐾 எனவே இந்த காலத்திற்கு நான் முதலில் am1𝐾 𝑉2 1 𝐾 எழுதுகிறேன் இது சமன்பாடு சரி அதனால் தான் நான் அதற்காக எழுதினேன் அதனால் தான் உங்களுக்காக இதைச் செய்துள்ளேன் முதலில் நீங்கள் எளிதாக எழுத முடியும் 𝑉3 𝑉1𝐾 𝑉2 1 𝐾 க்கு சமம் இது சமன்பாடு ஒன்று இதேபோல் நான் உங்களுக்குக் காட்டிய வழியை நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்துங்கள் இதேபோல் நீங்கள் இங்கே KCL லை P புள்ளியில் K என்ற முறையிலும் விண்ணப்பிக்கிறீர்கள் அப்போது அந்த வழக்கில் V2 என்பது 1 𝐾 𝑉1 க்கு சமமாக நீங்கள் பெறுவீர்கள் எனவே இது உண்மையில் சமன்பாடு 2 ஆகையால் இந்த 𝑉2 நீங்கள் இங்கே மாற்றுகிறீர்கள் 𝑉2 நீங்கள் சமன்பாடு 1 𝑉2 உங்கள் 1 𝐾 𝑉1 க்கு சமம் எனவே நீங்கள் அவ்வாறு செய்தால் இது 𝑉3 இங்கு வருகிறது எனவே அது இருக்கும் 𝑉3 𝑉1𝐾 1 𝑘2𝑉1 இந்த சமன்பாட்டில் 𝑉1𝐾 வைப்பது 20 𝑉1𝐾 151 𝐾 𝑉1𝐾 20 − 15 − 15𝐾 𝑉1 5 − 15𝐾 𝑘 இது சமன்பாடு 3 இப்போது இங்கேயும் உங்களிடம் இருக்க வேண்டும் ஆனால் நான் அதை எழுதினேன் ஆனால் 𝑉2 1 𝐾𝑉1 க்கு சமம் 15 1 𝐾5 − 15𝐾 𝑘 அதாவது இதை நீங்கள் 𝑉1 என்று அழைக்கிறீர்கள் இந்த சமன்பாட்டில் 2 ஐ மாற்றுகிறோம் எனவே இது ஒரு இருபடி சமன்பாடு எனவே 15 க்கு சமம் ஏனெனில் 𝑉2 15 க்கு சமம் அதற்குக் காரணம் குறைந்த அலகு மின்னழுத்தம் 20 kV மற்றும் அதற்கு அருகில் 15 kV எனவே இது உங்கள் 𝑉2 15 kV க்கு சமம் எனவே இது நீங்கள் எளிமைப்படுத்தும் இருபடி சமன்பாடு எனவே நீங்கள் பெறுவீர்கள் 1 − 5𝐾 − 3𝐾2 0 3𝐾2 5𝐾 − 1 0 இது சமன்பாடு 4 எனவே நீங்கள் இந்த சமன்பாட்டை தீர்க்கிறீர்கள் உங்களுக்கு இரண்டு மதிப்புகள் கிடைக்கும் ஒன்று K என்பது 0 18 க்கு சமம் மற்றொன்று −1 847 ஆனால் இது K எதிர்மறையாக இருக்க முடியாது எனவே இந்த மதிப்பைப் புறக்கணித்தால் நீங்கள் கே 0 18 க்கு சமம் இது முதல் பகுதிக்கான பதில் இப்போது b இங்கே அந்த பிரச்சனை எங்கே என்று கொடுக்கப்பட்டுள்ளது b நீங்கள் இதை கண்டுபிடிக்க கூடாது என்று கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணம் 4 இது ஒன்று b உண்மையில் நீங்கள் சிஸ்டம் லைன் வோல்ட்டேஜ்ஜை கண்டுபிடிக்க வேண்டும் சிஸ்டம் லைன் வோல்ட்டேஜ் இது b எனவே இந்த வழக்கில் b என்பது 𝑉 𝑉2 க்கு சமம் ஏனென்றால் நாம் பார்த்திருக்கிறோம் 1𝑘 இது 𝑉 1 𝐾 to க்கு சமம் எனவே இது 15 ஆகும் 7 kV வருகிறது நடுநிலைக்கு ஒரு வரி 1510 18 மின்னழுத்தம் 𝑉1 𝑉2 𝑉3 நீங்கள் அனைத்தையும் தொகுத்து 𝑉1 உங்கள் 12 7 இது 𝑉1 நாம் இறுதியில் √3 எழுதுகிறோம் முதல் 20 பிளஸ் V2 15 பிளஸ் இந்த 𝑉1 12 7 47 7 கேவி வருகிறது வரிக்கு வரி மின்னழுத்தம் √3 ஆல் பெருக்கப்படுகிறது அது 82 6 kV ஆக மாறும் மற்றும் c என்பது சரம் செயல்திறன் எனவே நடுநிலை மின்னழுத்தக் கோடு 47 7 ஐ 3 இண்டு 20 ஆல் வகுக்கப்படுகிறது ஏனெனில் குறைந்த அலகு மின்னழுத்தம் 20 kV மற்றும் மூன்று வட்டு மூன்று அலகுகள் அதனால் 3 இண்டு 20 எனவே அது 79 5சுற்றி வரும் எனவே இதை நீங்கள் ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி என்று அழைக்கிறீர்கள் இப்போது அடுத்தது மாற்று வழி இப்போது யூனிட் மற்றும் ஸ்ட்ரிங் செயல்திறனில் வோல்ட்டேஜை கணக்கிட பின்வரும் முறையைப் பயன்படுத்தலாம் உண்மையில் இன்சுலேட்டர்களின் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சமமானதாகக் கருதப்படலாம் மற்றும் பெறுதல் மற்றும் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் எர்த் என்று அழைக்கப்படும் ஷார்ட் சர்க்யூட் அதாவது நீங்கள் இந்த கருத்தாக்கத்தை எடுப்பதை விட இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இணைக்கப்பட்ட மற்றும் நீங்கள் பெறும் முடிவில் ஷார்ட் சர்க்யூட் மற்றும் ஷன்ட் மின்தேக்கியின் தொடர் கொள்ளளவு என்று கருதுகிறீர்கள் இது உங்கள் கிரவுண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு உங்கள் கோடு போன்றது போல இந்த வழியில் அதை கற்பனை செய்யலாம் இப்படி செய்யப்பட்டது உதாரணமாக உதாரணமாக சொல்லுங்கள் இது ஒரு அனுப்பும் முடிவு என்று கற்பனை செய்து பாருங்கள் இது ஒரு பெறும் முடிவு முடிவை அனுப்புவது என்றால் கடத்தி உண்மையில் இங்கே உள்ளது மற்றும் இது சரம் இன்சுலேட்டரில் உங்கள் n th அலகு மேலும் இது 𝑛 1 பின்னர் சில மதிப்பு x சில எண் x அங்கு நீங்கள் கோபுர முனை என்று அழைக்கிறீர்கள் அது 1 ஆகும் இது ஒரு குறுகிய சுற்று பூமி மற்றும் இவை அனைத்தும் உங்கள் KC கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் கற்பனை செய்யும் வகையில் மின்தேக்கியை நிறுத்துங்கள் மற்றும் இங்கே மின்னழுத்தம் அது கோபுரத்தின் உச்சியில் இருந்து நாம் இப்படி போகிறோம் இந்த பக்கம் உண்மையில் குறுகிய சுற்று பூமி என்றால் அது ஒரு பெறுதல் முனை போல் அதாவது இது கோபுர பக்கத்தில் உள்ளது மற்றும் இது கோடு பக்கத்தில் உள்ளது எனவே இந்த மின்னழுத்தம் இங்கிருந்து இங்கே இங்கிருந்து இங்கே அது 𝑉2 இங்கிருந்து இப்போது வரை ஒரு விஷயம் இருக்கிறது நாம் எடுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் முந்தைய விஷயத்துடன் நீங்கள் குழப்பமடையக்கூடாது 𝑉1 இது நாங்கள் எடுத்தோம் 𝑉2 இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் 𝑉3 இது போன்றது ஆனால் இந்த வகையான விஷயத்திற்கு இது 𝑉1 இங்கே மொத்தம் 𝑉2 இங்கே இங்கே வடிவம் அது எண் 2 மற்றும் x எண்ணிலிருந்து இங்கிருந்து இங்கு அது 𝑉𝑥 அது ஒவ்வொன்றிலும் இல்லை இந்த மின்னழுத்தம் இருக்கும்போது முதலாவது ஒன்று முழுவதும் உள்ளது அதாவது இந்த இரண்டிலும் எனவே இது 𝑉2 மற்றும் பல எனவே முந்தைய உதாரணத்துடன் குழப்பமடைய வேண்டாம் அதனால் முந்தைய வழித்தோன்றல் எனவே இவை அனைத்தும் KC KC KC மதிப்பு இப்போது நான் உங்களுக்குச் சொன்ன இன்சுலேட்டர் ஒன்று குறுக்குக் கரத்துடன் இணைக்கப்பட்ட மிக அதிகமான யூனிட் அதனால்தான் நான் உங்களுக்குச் சொன்னேன் அது குறுக்குக் கரத்துடன் இணைக்கப்பட்ட ஒரு மேல் யூனிட் மற்றும் அது உங்கள் எர்த் மற்றும் இன்சுலேட்டர் n என்பது லைன் கண்டக்டருடன் இணைக்கப்பட்ட மிகக் குறைந்த யூனிட் அதாவது இது ஒரு கண்டக்டர் இது ஒரு கண்டக்டர் உண்மையில் நாங்கள் ஒரு நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் என்று கற்பனை செய்கிறோம் நாங்கள் அனுப்பிய மற்றும் பெறும் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு மின்னழுத்த கணக்கீடு அதே விஷயம் தான் 𝑉𝑥 𝑉𝑟 cosh𝛾𝑥 𝑍𝑜𝐼𝑟 sinh𝛾𝑥 எனவே Vx என்பது இங்கிருந்து இங்குள்ள மின்னழுத்தம் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நீங்கள் மின்னழுத்தம் a தொலைவில் உள்ள மின்னழுத்தத்தைக் கண்டுபிடிக்கவில்லை எனில் இங்கே அதே வழியில் Vx என்பது x வது யூனிட் வரை மின்னழுத்தம் அது தொலைவில் இருந்தது x அது இங்கே உள்ளது ஸ்ட்ரிங் மேல் இருந்து x வது யூனிட் அதாவது இது ஸ்ட்ரிங்ன் மேல் என்று அர்த்தம் இது இங்கிருந்து இங்கே ஒரு கோபுரப் பக்கம் எனவே அதிலிருந்து இந்த வெளிப்பாடு உங்களுக்குத் தெரியும் என்று உங்கள் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வெளிப்பாட்டிலிருந்து நான் இங்கு உங்களுக்குப் புரியவில்லை ஏனென்றால் நீண்ட டிரான்ஸ்மிஷன்ற்கு இந்த வெளிப்பாட்டை வரிசைப்படுத்திய ஹைபர்போலிக் வெளிப்பாட்டை நாம் விநியோகித்த வரி அளவுருக்களுக்குச் சரியாகச் செய்துள்ளோம் எனவே இதை நாங்கள் ஏற்கனவே செய்துள்ளோம் படிப்பை எடுத்தவர்கள் அல்லது நீங்கள் படிப்பை எடுக்காதவர்கள் கூட உங்கள் நீண்டகால வரி குறுகிய வரி மற்றும் நடுத்தர வரி கணக்கீடுகளை நீங்கள் செய்ததற்கு மன்னிக்கவும் இது சமன்பாடு 6 இது உண்மையில் நமக்குத் தெரியும் ஏனென்றால் பரிமாற்றக் கோடு மின்னழுத்தக் கணக்கீட்டில் இருந்து நாம் அதை நீண்ட பரிமாற்றக் கோட்டிற்காகப் பெற்றுள்ளோம் எனவே இப்போது ′ 1 1 க்கு சமம் ஆ மற்றும் 𝑌 ′ 𝑗𝜔 𝐾𝐶 க்கு சமம் நீங்கள் செய்யாத ஒரே விஷயம் இங்கே உள்ளது தூண்டல் என்று நீங்கள் அழைப்பதை அது ஒரு கொள்ளளவு ஆனால் தத்துவம் அப்படியே உள்ளது அங்கு தத்துவம் மேலும் 𝑍 1 1𝑗𝜔𝐶 இங்கே இண்டக்டன்ஸ் இல்லை லைன் இண்டக்டன்ஸ் இல்லை ஆனால் தத்துவம் அப்படியே உள்ளது எனவே இறுதியாக சமம் அது உண்மையில் வரும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் உங்கள் முடிவு ஷார்ட் சர்க்யூட் ஆகும் அது கோபுர முனை உண்மையில் ஷார்ட் 0 க்கு சமமான ஷார்ட் சர்க்யூட் ஆகும் அதாவது இந்த குறுகிய சுற்று கோபுர முனையில் நாம் சிந்திக்க வேண்டும் பின்னர் மின்னழுத்தம் பெறுவது 0 க்கு சமம் என்று நினைக்கிறோம் எனவே அது ஷார்ட் சர்க்யூட் பூஜ்ஜியமாக இருந்தால் அந்த பொருளை சமன்பாடு 6 வைக்கவும் அதாவது இந்த சமன்பாட்டில் நீங்கள் தயவு செய்து 𝑉𝑟 இந்த சமன்பாட்டில் 0 க்கு சமம் தயவுசெய்து அதை வைக்கவும் நீங்கள் அவ்வாறு செய்தால் 𝑉𝑥 𝑍𝑜𝐼𝑟 சின் 𝑥√𝑘 ஆக மாறும் எனவே இந்த வழக்கில் Vr 0 க்கு சமம் எனவே இந்த சொல் இருக்காது இங்கே அது √𝐾 க்கு சமம் அதனால் இறுதியில் 𝑉𝑥 ஆகிவிடும் 𝑍𝑜 𝐼𝑟 sinh 𝑥√𝑘 இது சமன்பாடு 7 ஆகையால் அனுப்பும் முடிவில் x என்பது n க்கு சமம் அனுப்பும் முடிவில் உள்ள வரைபடத்தைப் பாருங்கள் இதுவே பரிமாணக் கோட்டில் நமக்குத் தெரியாத அதே வழியில் x என்பது l க்கு சமம் எனவே இங்கேயும் அதே நேரத்தில் நீங்கள் அனுப்பும் முடிவில் x என்று அழைக்கப்படுவது n க்கு சமம் ஏனென்றால் அது n இன் டிஸ்க் எண் எனவே x என்பது இங்கே ஒரு நீளம் அல்ல இங்கே ஒரு நீளம் அல்ல ஏனெனில் n என்பது n க்கு சமம் என்றால் 𝑉𝑛 இருக்கும் மற்றும் 𝑉𝑛 என்பது V க்கு சமமான மின்னழுத்தமாகும் V n என்பது இங்கே இருந்து இங்கே சராசரி மின்னழுத்தம் மொத்த மின்னழுத்தம் V Vn க்கு சமம் V1 𝑉2 எனவே 𝑉𝑥 சமம் 𝑉𝑛 சமம் V க்கு சமம் எனவே சமன்பாடு 7 என எழுதலாம் 𝑉 𝑍𝑜𝐼𝑟 sinh𝑛√𝑘 இது சமன்பாடு 8 ஆகும் எனவே சமன்பாடு 7 ஐ சமன்பாடு 8 ஆல் வகுத்தல் நீங்கள் சமன்பாடு 7 ஐ சமன்பாடு 8 ஆல் வகுத்தால் நீங்கள் பெறுவீர்கள் 𝑉𝑥 sinh𝑥√𝑘 𝑉 sinh𝑛√𝑘 இது சமன்பாடு 9 M th டிஸ்கில் இருந்து x என்பது m க்கு சமமாக இருந்தால் m th டிஸ்கிக்கு வரைபடத்தைப் பாருங்கள் நீங்கள் n டிஸ்க் எண் n வது டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறீர்கள் இது 1 2 3 லிருந்து n வரை சில x எண்களுக்கு இடையில் வருகிறது ஏனெனில் n th டிஸ்க் இங்கிருந்து சில m th டிஸ்க் என்று கூறுகிறது அந்த வழக்கில் நீங்கள் x பதிலாக m என்பது வலத்திற்கு சமம் எனவே இந்த சமன்பாட்டில் உள்ள m th டிஸ்கிக்கு x ஐ m ஆல் மாற்றினால் அது V க்கு மேல் இருக்கும் இது V க்கு மேல் இருந்தால் m th டிஸ்கிக்கு அது 𝑉𝑚 sinh 𝑚√𝑘 ஆக மாறும் ஏனென்றால் இங்கே எங்களிடம் உள்ளது இது சமன்பாடு 10 ஆகும் மேலும் அந்த m th 𝑚 1 வது டிஸ்கிக்கு நான் சொன்னது முந்தையது இது m th டிஸ்க் என்றால் முந்தைய டிஸ்க் மின்னழுத்தம் பயன்படுத்தப்படும் m ஐ 𝑚 1 அந்த வழக்கில் அது இருக்கும் எனவே இப்போது இந்த வழக்கில் ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி ஸ்ட்ரிங்ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தத்திற்கு சமமாக n ஆல் குறைந்த மின்னழுத்தத்தில் மின்னழுத்தமாகப் பிரிக்கப்படுகிறது எனவே மின்னழுத்தம் மொத்த மின்னழுத்தம் V மற்றும் ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி குறைந்த மின்னழுத்தம் v அது n மற்றும் குறைந்த யூனிட் முழுவதும் மின்னழுத்தம் 𝑉𝑛 − − 1 அதாவது அதே விஷயம் அதாவது இந்த வழக்கில் m ஐ n க்கு பதிலாக m என்பது n க்கு சமமாக இருந்தால் n வது டிஸ்க் கடைசியாக இருந்தால் 𝑣𝑛 𝑉𝑛 1 க்கு சமமாக இருக்கும் எனவே அதனால்தான் எழுதப்பட்டுள்ளது String efficiency 𝑉 𝑉𝑛−𝑉𝑛−1 இது சமன்பாடு 13 ஆகும் சமன்பாடு 10 இலிருந்து m என்பது n க்கு சமம் அப்படியானால் இங்கு m க்கு சமம் என்றால் 𝑉𝑚 ஆகிவிடும் வி எனவே சமன்பாடு 10 இலிருந்து நாம் m ஐப் பெற்றால் n க்கு சமம் sinh𝑚 − 1√𝑘 sinh𝑛√𝑘 இது சமன்பாடு 15 எனவே ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி இருக்கும் 𝑉 𝑉 − 𝑉 sinh𝑛 − 1√𝐾 sinh𝑛√𝐾 sinh𝑛√𝐾 sinh𝑛√𝐾 − sinh𝑛 − 1√𝐾 இது சமன்பாடு 16 இந்த சமன்பாடு மின்னழுத்தம் V ஸ்ட்ரிங் ஏபிசியன்சியில் இருந்து சுயாதீனமாக உள்ளது இது இதிலிருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே இது உண்மையில் நீங்கள் அழைப்பதை நீங்கள் பயன்படுத்தினால் அதாவது ஒவ்வொரு டிஸ்க் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டராக இருக்கும் லைனை நீங்கள் கற்பனை செய்தால் அது ஒரு நீண்ட வரிசை மற்றும் தூண்டல் இல்லை என்று நீங்கள் கற்பனை செய்தால் ஆனால் லைனில் கொள்ளளவு உள்ளது அந்த லைன் கெப்பாசிட்டன்ஸ் மற்றும் ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் KC உள்ளது எனவே முடிவைப் பெறுவது ஒரு கோபுரப் பக்கமாகும் அது ஒரு எர்த் மற்றும் குறுகிய சுற்று முடிவு எனவே பெறுதல் மற்றும் மின்னழுத்தம் 0 ஆகும் மேலும் நீங்கள் பயன்படுத்தும் நீண்ட காலத்தைப் பயன்படுத்துங்கள் டிரான்ஸ்மிஷன் லைன் மின்னழுத்த வெளிப்பாடு நீங்கள் அனைத்து மின்னழுத்தங்கள் மற்றும் எர்த் செயல்திறனைப் பெறலாம் நிச்சயமாக இந்த கணக்கீடு இதனுடன் ஒப்பிடும்போது மிகவும் சரியானதாக இருக்க வேண்டும் ஆனால் வித்தியாசம் மிகச் சிறியதாக இருக்கும் பிறகு உதாரணத்தையும் மற்றவற்றையும் பார்ப்போம் எனவே இப்போது ஒரு உதாரணத்திற்கு வாருங்கள் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரின் ஸ்ட்ரிங் நான்கு யூனிட்களைக் கொண்டுள்ளது நான்கு யூனிட்கள் அல்லது நான்கு டிஸ்க்கள் உள்ளன ஒவ்வொரு இணைப்பு பின் மற்றும் எர்த்க்கு இடையேயான கெப்பாசிட்டன்ஸ் யூனிட் சுய கெப்பாசிட்டன்ஸ் பத்தில் ஒரு பங்கு ஆகும் அதாவது K என்பது உண்மையில் 0 1 க்கு சமம் ஏனெனில் இது யூனிட்டின் சுய கெப்பாசிட்டன்ஸ் ன் பத்தில் ஒரு பங்கு ஆகும் லைன் கண்டக்டர் மற்றும் ஒரு எர்த்க்கு இடையேயான மின்னழுத்தம் 100 kV ஆகும் இது லைன் கண்டக்டர் மற்றும் எர்த்க்கு இடையில் சரியாக வழங்கப்படுகிறது a ஒவ்வொரு யூனிட்டிலும் மின்னழுத்த விநியோகம் b என்பது பூமியில் உள்ள லைன் கண்டக்டருக்கு இடையேயான மின்னழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கண்டுபிடிக்கவும் அதாவது நீங்கள் மொத்த மின்னழுத்தம் என்று அழைக்கிறீர்கள் ஒவ்வொரு யூனிட்லும் மின்னழுத்த விநியோகம் மற்றும் ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி ஆகிய இரண்டு விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது இது சுற்று வரைபடம் 𝑣1 𝑣2 𝑣3 𝑣4 மேலும் நான்கு அலகுகள் 1 2 3 4 இருப்பதால் எங்களிடம் KC KC KC உள்ளது நான் ஒரு விஷயத்தை உங்களுக்குச் சொல்கிறேன் தயவுசெய்து மற்ற எடுத்துக்காட்டுகள் மற்றும் பிற விஷயங்களுடன் குழப்பமடைய வேண்டாம் ஏனெனில் இது நீண்ட வரிசையாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே தயவுசெய்து இந்த விஷயத்தை முந்தையவற்றுடன் குழப்ப வேண்டாம் ஏனென்றால் இங்கே பெயரிடல் முந்தையதை விட வேறுபட்டது இவை அனைத்தும் 𝑣1 𝑣2 𝑣3 𝑣4 எனவே இது 𝑉1 என்பது 𝑣1 𝑉2 அதாவது 1 𝑣2 𝑉3 இதன் பொருள் 𝑣1 𝑣2 𝑣3 மற்றும் மூலதனம் 𝑉4 என்பது உங்கள் 𝑣1 க்கு சமம் 𝑣2 𝑣3 𝑣4 எனவே உங்களுக்கு இடமில்லாத வகையில் முந்தையதை குழப்ப வேண்டாம் உருவம் இது ஒன்பது சமன்பாட்டிலிருந்து நாம் இங்கே பார்த்திருக்கிறோம் n என்பது 4 க்கு சமம் K என்பது 0 1 க்கு சமம் எனவே K இன் சதுர வேர் 0 3162 ஆகும் பூமிக்கு வரி கடத்தி என்று கொடுக்கப்பட்ட மொத்த மின்னழுத்தம் நான் உங்களுக்குச் சொன்னேன் அதாவது கோபுரத்தின் மேற்புறம் இன்சுலேட்டர்கள் தொங்கவிடப்பட்ட விஷயம் இதுதான் எனவே V 100 kV க்கு சமம் X என்பது நான்கு அலகுகளுக்கு சமம் x 1 2 3 மற்றும் 4 க்கு சமம் எனவே x 1 சமமாக இருக்கும் போது சமம் ஒன்பது சமன்பாடு இது பொதுவான சூத்திரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது 𝑒𝜃 − 𝑒−𝜃 sinh 𝜃 2 எனவே நீங்கள் எதுவாக இருந்தாலும் 𝑉1 என்பது 100 க்கு 0 3215 ஆல் 1 6302 அதாவது 19 722 கே க்கு சமம் நேரடியாக நீங்கள் அதை கால்குலேட்டரிலிருந்து பெறலாம் இந்த விஷயத்தை மறந்துவிடாதீர்கள் அதை நேரடியாக நீங்கள் பெறுவீர்கள் எனவே 19 722 KV அதே உதாரணத்தைப் பயன்படுத்தி நான் அதே வெளிப்பாட்டைக் காட்டுகிறேன் இந்த x x 2 3 4 க்கு சமம் எனவே நீங்கள் பெறுவீர்கள் 𝑉2 𝑉

722 kV க்கு சமம் இது 𝑣2 இது 𝑉2 𝑉1 ஆக இருக்கும் ஏனெனில் இதிலிருந்து வெளிப்பாடு நான் சொன்னேன் இது வி 1 இது 𝑣1 𝑣2 𝑣3 இது 𝑉1 இந்த 𝑉2 இது 𝑉3 மற்றும் இது 𝑉4 எனவே நீங்கள் வேறுபாடுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே 𝑣2 𝑉2 𝑉1 க்கு சமம் நீங்கள் 21 711 kV பெறுவீர்கள் 𝑣3 𝑉3 𝑉2 க்கு சமம் நீங்கள் 25 88 kV ஐப் பெறுவீர்கள் 𝑣4 𝑉4 க்கு சமம் 𝑉3 உங்களுக்கு 32 677 kV கிடைக்கும் அதாவது இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் m வைத்தால் அது 𝑉𝑚 − − 1 இந்த வெளிப்பாடாக நீங்கள் சமன்பாடு 12 ஐப் பயன்படுத்தலாம் எனவே நாம் 𝑣1 𝑣2 𝑣3 𝑣4 சமன்பாடு 12 ஐப் பெறுவோம் இது உங்கள் அனைத்து மின்னழுத்தங்கள் இப்போது ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி இந்த பார்முலா நமக்குத் தெரியும் இந்த பார்முலா நாம் இப்போது பெற்றுள்ளோம் இந்த சமன்பாட்டிலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் இது சமன்பாடு 16 இலிருந்து எனவே இது உண்மையில் அடைப்புக்குறிக்குள் உள்ளது இது உண்மையில் சமன்பாடு 16 எனவே ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி அது இருக்கும் sinh𝑛√𝐾 sinh𝑛√𝐾 − sinh𝑛 − 1√𝐾 எனவே n என்பது 4 ரூட்டுக்கு சமம் என்பது உங்களுக்குத் தெரியும் N என்பது 4 என்பது தெரியும் இந்த மதிப்புகள் அனைத்தையும் நீங்கள் மாற்றுகிறீர்கள் எனவே நீங்கள் சுமார் 76 5 செயல்திறனைப் பெறுவீர்கள் எனவே இது ஒரு நீண்ட பரிமாற்ற வரியைப் பயன்படுத்தி பொதுவான பார்முலாவை பயன்படுத்துகிறது இதே உதாரணத்தை நீங்கள் செய்யும் போது உங்களுக்காக ஒரு உடற்பயிற்சி என்னிடம் உள்ளது உதாரணம் உங்கள் ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி மற்றும் மின்னழுத்தத்தைக் கண்டறியும் ஒவ்வொரு டிஸ்க்கும் உங்கள் பொதுவான முறையைப் பயன்படுத்துங்கள் மற்றும் முடிவை ஒப்பிட்டுப் பாருங்கள் இந்த முடிவை பொது விஷயத்துடன் ஒப்பிடுவீர்கள் இதற்கு முன்பு நாங்கள் என்ன செய்தோம் இது பொதுவான பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்று அதனால்தான் KC யின் அடிப்படையில் நமக்குக் கிடைத்தது நீங்கள் முடிவை ஒப்பிட்டு வேறுபாடுகளைக் காண்கிறீர்கள் உங்கள் தேர்வு நோக்கத்திலிருந்து உங்கள் பணி நோக்கத்திலிருந்து தயவுசெய்து வேறுபாடுகளைப் பாருங்கள் உங்களுக்கு ஏதேனும் வேறுபாடுகள் கிடைக்கிறதா இல்லையா என்பதை ஸ்ட்ரிங் ஏபிசியன்சி மற்றும் இது இந்த விஷயத்தை நீங்கள் எப்போது செய்வீர்கள் என்பதற்கான பயிற்சி இது இன்சுலேட்டரில் மேலும் பல உதாரணங்கள் மற்றும் பிற விஷயங்களை நாங்கள் காண்போம் இப்போது நன்றி